இங்கே கன்கரன்சி மற்றும் பெரலலிசம் தன்மைக்கு ஒரு பொதுவான எடுத்துக்காட்டு கிடைத்துள்ளது உங்களுக்கு சிங்கிள் கோர் சிஸ்டம் கிடைத்துவிட்டால் பின்னர் இந்த பணிகள் T1 T2 T3 மற்றும் T4 செயல்படுத்தலாம் இவை நம்முடைய கணினியில் உள்ள பல்வேறு பணிகள் மற்றும் காலப்போக்கில் செடியூலர் இந்த பணிகளை குறிப்பிட்ட முறையில் திட்டமிடுகிறார் முதலில் TI ஐ சில நேர குவாண்டத்திற்கு திட்டமிடுகிறது அதன் பிறகு T2 ஐ திட்டமிடுகிறது சிறிது நேரத்திற்கு T3 பின்னர் T4 க்கு சிறிது நேரம் தரப்படுகிறது பின்னர் மீண்டும் T1 எக்சீக்யூசன் தொடங்கும் இந்த வகையில் எக்சீக்யூசன் செய்து முடிப்பதை பின்னர் பார்ப்போம் இதுவே ரவுண்ட் ராபின் டைப் செடியூலிங் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு பணிக்கும் சிறிய அளவிலான நேரம் CPU வில் வழங்கப்படுகிறது இது ஒரு கான்கரெண்ட் நிலைமை ஏனென்றால் எல்லா செயல்களும் அதனதன் நிலையில் செயல்பட்டு வருகின்றன நாம் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த செயல்களின் செயல்பாடுகளை கவனிக்க வேண்டும் அனைத்து செயல்களிலும் T1 ஓரளவு முன்னேறி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் T2 அதேபோல் ஓரளவிற்கு முன்னேறி உள்ளது T3 அதன் செயல்பாட்டில் முன்னேறி உள்ளது இந்த செயல்பாடுகளின் முன்னேற்றத்தின் அளவு ஒரே மாதிரியாக எல்லாவற்றிலும் இருக்காது ஆனால் அவை அனைத்தும் முன்னேறி வருகின்றன இங்கே பி ஒன்று மட்டும் செயல்படவில்லை அவை அனைத்தும் T1 இப்பொழுதுதான் முடிந்தது மற்றவை இன்னும் சிறிய அளவிற்கு கூட செயல்படவில்லை இது இங்கே நிலைமை இல்லை இந்த முறையில் வகைப்படுத்தப்படுகிறது அல்லது சிங்கிள் கோர் சிஸ்டத்தில் இது கன்கரென்ஸியாக உபயோகப்படுத்தப்படுகிறது ஆனால் மல்டி கோர் சிஸ்டத்தில் 2 கோர்கள் அதாவது கோர் 1 மற்றும் கோர் 2 உள்ளன அதனால் செயலை வகைப்படுத்துவது கடினமாக இருக்கிறது இது அடுத்து என்ன செயலை செயல்படுத்த வேண்டும் என்பதை மட்டுமல்ல எந்த கோர் செயல்படுத்த வேண்டும் என்பதையும் தீர்மானிக்க வேண்டும் இந்த மல்டி கோர் செடியூலர் டிசைனில் சில சிக்கல்கள் உள்ளன வழக்கமான நடைமுறையில் கோர் 1 முதலில் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான வேலைகளை அளிக்கிறது மற்றும் கோர் 2 இரட்டைப்படை எண்ணிக்கையிலான வேலைகளை அளிக்கிறது இது முழுமையாகசெடியூலர் எடுத்த அனுமானத்தின் அடிப்படையில் அமைந்த முடிவு இந்த T1 சிறிது நேரம் இயக்கப்படுகிறது பின்னர் அது T3 க்கு வழங்கப்படுகிறது பின்னர் T 3 சிறிது நேரம் இயக்கப்படுகிறது பின்னர் மீண்டும் T1 க்கு வழங்கப்படுகிறது இது இப்படியே செல்கிறது இதேபோல் கோர் 2 இல் முதலில் T2 சிறிது நேரம் இயக்கப்படுகிறது பிறகு T4 சிறிது நேரம் இயக்கப்படுகிறது இப்பொழுது இந்த 2 கோர் செயலானது சரியான அல்லது மோசமான பங்கீட்டை அளித்தது என்பதை அறிய வேண்டுமென்றால் எல்லா செயல்களுக்கும் ஆன நேரத்தின் மொத்த முடிவு நிலையை பொறுத்து அமைகிறது நாம் இதைவிட மிகச் சிறந்த முடிவை எடுக்க வேண்டும் இது மிகவும் மோசமான முடிவாக மாறக்கூடும் ஏனெனில் T2 மற்றும் T4 இன் வேலைகள் T1 மற்றும் T3 உடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறியதாக இருக்கலாம் இதன் விளைவாக இந்த இரண்டாவது கோர் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு செயல்படாமல் இருக்கும் மற்றும் அது குறைக்கப்பட வேண்டும் நாம் செயல்திறனை மேம்படுத்த முயற்சிக்கிறோம் என்றால் இங்கு நாம் பெரலலிசம் கொள்கையை கொண்டு வருகிறோம் ஏனெனில் இந்தT1 மற்றும்T2 ஆனது T3 மற்றும்T4 க்கு இணையாக செயல்படுகிறது மேலும் இங்கு அனைத்து நேரத்திலும் எல்லா செயல்களும் செயல்படுவதால் கான்கரென்ஸிம் உள்ளது அவை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு செயல்படுகிறது இதனடிப்படையில் மல்டி கோர் சிஸ்டமில் பெரலலிசம் மற்றும் கன்கரென்ஸி இரண்டையும் பெறமுடிகிறது நாம் கோர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தால் இந்த செயல்திறன் எவ்வாறு அதிகரிக்கிறது இது ஒரு கோர் பயன்படுத்துவதற்கு மாற்றான நிலையை உருவாக்குகிறது நான் 2 கோர் அமைப்பை பயன்படுத்தினால் என்னுடைய செயல்திறனும் அதிகரித்து அதன் முடிவும் முந்தைய நிலையைவிட இரு மடங்காகிறது ஏனெனில் சிங்கிள் பிராசஸர்ல் என்னால் ஒரு குறிப்பிட்ட அளவில் இரண்டு செயல்களை செய்ய முடியும் இதுவே எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் துரதிஷ்டவசமாக நீங்கள் எந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கொண்டாலும் அவை முழுமையாக பெரலல்லாக செயல்படாது ஏனென்றால் அவற்றின் சில பகுதிகள் இயல்பாகவே சீரியலாக செயல்படும் நீங்கள் பெரலைல்சேஷன் செய்ய முடியாது அங்கே சில பகுதிகள் பெரலைஸ்டாக இருக்கும் எந்தப் பகுதி பெரலைஸ்டாக இருக்கிறதோ அவை பெரலல் ஜாப் மற்றும் பெரலல் கோர் கொடுக்கப்படுகிறது இந்த வழியில் அதன் செயல்திறன் மேம்பாட்டை நீங்கள் பெறமுடியும் இதுதான் ஆம்தால்ஸ் விதி Amdahl's law பெரலல் மற்றும் சீரியல் கூறுகளைக் கொண்ட ஒரு பயன்பாட்டிற்கு கூடுதல் கோர்களைச் சேர்ப்பதன் மூலம் செயல்திறனில் ஏற்படும் மேம்பாட்டை இது அடையாளம் காட்டுகிறது என்று அது கூறுகிறது ஒரு பணியில் உள்ள செயலின் பயன்பாட்டில் சீரியல் மற்றும் பெரலல் கூறுகள் இருக்கலாம் ஆரம்பத்தில் அது சில செயல்களை செய்திருக்கலாம் இது சில வரிசையான அரே அப்டேஷன் மற்றும் அனைத்து i ம் 1 to 1000க்கு சமம் ai என்பது bi கூட்டல் ciக்கு சமம் ஆகai bici இது போன்றே நான் பெரலல்லிசம்பெற்றுள்ளேன் x சமம் y கூட்டல் z செயல்களை செய்யும் வரை p என்பது x மற்றும் k க்கு சமமாக இருக்கும் நான் இணையாக இருக்க முடியாது ஏனெனில் இது x மதிப்பு இந்த இரண்டு அறிக்கைகளையும் பெரலல் ஆக செயல்படுத்த முடியாது ஏனெனில் இங்கே இந்த x கணக்கிடப்படுகிறது என்னால் அவற்றை பெரலல் ஆக செய்ய முடியாது கோர்களில் சில பகுதிகள் இயல்பாகவே சீரியலாக இருக்கும் அவற்றை பேரலல்லைசேஷன் செய்ய முடியாது மற்றும் கோர்களின் சில பகுதிகள் மிக எளிதாக பெரலல் ஆக இருக்கும் இந்த ஆம்தால்ஸ் விதிப்படிAmdahl's law எனக்கு N செயலாக்க கோர்கள் கிடைத்திருந்தால் S என்பது சீரியல் பகுதியாகும் பின்னர் வேகமானது N க்குள் S1 S ஐ பொருத்து 1விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் எடுத்துக்காட்டாக நமக்கு 75 சதவிகிதம் பெரலல்லாகவும் 25 சதவிகிதம் சீரியலாகவும் ஒரு பயன்பாடு கிடைத்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இப்பொழுது எனக்கு சிங்கிள் கோர் கிடைக்குமானால் எனக்கு S கிடைக்கும் Sன் மதிப்பு 75 இணையாகவும் 25 தொடர்ச்சியாகவும் இருக்கும் 25 மற்றும் இது சிங்கிள் ப்ராசசர்ல் N1 ஆகும் இந்த வெளிப்பாடு 0 25 மற்றும் 1 கழித்தல் S இல் 1 ஆக மாறுகிறது இது 0 75 ஐ 1 N ஆல் 1 க்கு சமமாக வகுக்கிறது இது எனக்கு 1 சமமாக தரும் வேகம் 1 க்கு சமமாக இருக்கும் இப்பொழுது எனக்கு சிங்கிள் கோர் அமைப்பு கிடைத்திருந்தால் நான் 2 கோர்களை வைத்தாலும் சிங்கிள் கோர் அமைப்பைப் பொறுத்தவரை இப்போது எந்த முன்னேற்றமும் இல்லை N என்பது 2 க்கு சமம் இப்போது என்ன நடக்கும் இதுதான் வெளிப்பாடு மதிப்பு 1 ஆல் 0 25 கூடுதல் ஆகிறது 0 75 ஐ 2 ஆல் வகுத்து பின்னர் இந்த மதிப்பு கிடைக்கிறது அதாவது 0 75 ஐ 2 ஆல் வகுத்து பின்னர் கிடைக்கும் மதிப்பு 0 375 ஐ 0 25 உடன் கூட்டும் பொழுது அது 0 625 தருகிறது மேலும் 1 சேர்ப்பதனால் இது சுமார் 1 6 6 க்கு சமம் என்ன நடக்கிறது என்றால் அதாவது நீங்கள் 1 கோர்ல் இருந்து 2 கோர்க்குச் சென்றால் அது 75 சதவிகிதம் பெரலல்ஆகவும் 25 சதவிகிதம் சீரியல் ஆகவும் இருக்கிறது பிறகு நீங்கள் 1 6 வேக முன்னேற்றத்தை மட்டுமே பெற முடியும் இந்த எக்ஸ்பிரஷன் நீங்கள் கவனமாகப் பார்த்தால் அது இதுதான் சீரியல் பகுதி என்று கூறுகிறது இங்கு என்னால் இதை எதுவும் செய்ய முடியாது இந்த 1 கழித்தல் S என்பது சீரியல் பகுதியாகும் நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான பிராசஸர்களைக் கொண்டிருந்தால் இந்த நேரம் தியரிடிகளி நிச்சயமாக N இன் ஒரு காரணியை பொருத்து குறையும் இது பிராக்ட்டிகளி சாத்தியம் இல்லை இதுதான் கோட்பாடு ஏனெனில்பிராக்ட்டிகளி கம்யூனிகேஷன் செய்வதற்கு தேவையானநேரம் இருக்கும் டேட்டா விநியோகத்திற்கான நேரம் இருக்கும் அவை இங்கே கவனிக்கப்படுவதில்லை அவை அனைத்தும் 0 பூஜ்ஜியமாக கருதப்படுகிறது இது S கூட்டல் 1 கழித்தல் S பை N ஆகும் இந்தப் பகுதி எனக்கு வேகத்தை கொடுக்கிறது வேகத்தின் இந்த S இன் சாத்தியமான மதிப்புகளைக் காண N இன்ஃபினிட்டி நெருங்கும் போது இந்த கால எல்லை கிட்டத்தட்ட 0 ஆகும் வேகமானது 1 பை S ஆகிறது நீங்கள் எண்ணற்ற பிராசஸர்களை பெற்றிருந்தால் வேகம் 1 பை S ஆல் வழங்கப்படும் ஒரு பயன்பாட்டின் சீரியல் பகுதி கூடுதலான கோர்களை சேர்ப்பதன் மூலம் அதன் செயல்திறனில் சமமற்ற விளைவைக் கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் நான் எண்ணற்ற கோர்களைச் சேர்த்தாலும் கூட வேகம் 1 பை S ஆக இருக்கும் சீரியல் பகுதி அதிகமாக இருந்தால் இயற்கையாகவே வேகம் குறைவாக இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் 100 சதவிகித தொடர்ச்சியான ப்ரோகிராமாக இருந்தால் நீங்கள் எண்ணற்ற கோர்களை கொடுத்தாலும் வேகம் 1 ஆக மட்டுமே இருக்கும் இதுதான் ஆம்தால்ஸ் விதியின்Amdahl's law அடிப்படை கருத்து இந்த விதி கன்டம்பொரரி மல்டி கோர் சிஸ்டம்களை எவ்வாறு கணக்கில் எடுத்துக்கொள்கிறது பல கன்டம்பொரரி மல்டி கோர் சிஸ்டம்கள் மிகவும் சிக்கலானவை இது கோட்பாட்டளவில் அமைந்த ஆய்வு மற்றும் இது உண்மையான நிலையை பிரதிபலிக்காமல் போகக்கூடும் ஆனால் இது நீங்கள் அடையக்கூடிய வேகத்தின் அளவிற்கான தியரிட்டிகள் அளவிலான அப்பர்லிமிட்டை வழங்குகிறது அடுத்ததாக இதை நிரூபிக்கும் ஒரு கிராபை பார்ப்போம் இதுதான் முழுநிறைவான ஏற்ற சூழ்நிலை நீங்கள் பிராசஸர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதால் வேகம் இப்படி உயர வேண்டும் இந்த ரெட்லைன் 1 உடன் வேகம் 1 ஆகவும் 2 உடன் வேகம் 2 ஆகவும் 4 உடன் வேகம் 4 ஆகவும் இருக்க வேண்டும் இது இதுபோல் வளர்ந்து மறுபுறம் சீரியலாக அதிகரிக்கும் போது என்ன நடக்கிறது என்றால் அந்த கிராப் முழுவதுமாக வரவில்லை இந்த சீரியல் பகுதி அதிகரிக்கும் பொழுது அதன் வேகம் குறைய ஆரம்பிக்கிறது நீங்கள் வேகத்தை குறைக்கும்போது தொடர்ச்சியான பகுதி அதிகமாக இருப்பதால் இதன் முன்னேற்றம் மோசமாகிறது இதுதான் ஆம்தால்ஸ் விதியின்Amdahl's law கிராஃபிகல் இன்டர்பிரேட்டேஷன் விளக்கம் நம்மிடம் உள்ள சீரியலின் வகைகளைப் பார்க்கும்போது டேட்டா பெரலலிசம் தன்மையைக் கொண்டிருக்கலாம் டேட்டா பெரலலிசம் தன்மை பல கம்ப்யூட்டிங் கோர்களில் ஒரே டேட்டாவின் துணைக்குழுக்களை டிஸ்ட்ரிபியூசன் செய்வதிலும் ஒவ்வொரு மையத்திலும் ஒரே ஆப்பரேஷன் செய்வதிலும் கவனம் செலுத்துகிறது அதே டேட்டா டேட்டாவாக விநியோகிக்கப்பட வேண்டும் வெவ்வேறு டேட்டாகளில் ஒரே செயல்பாடு செய்யப்படும் எடுத்துக்காட்டாக நீங்கள் N அளவிலான ஒரு அரேயின் உள்ளடக்கங்களைத் சம் செய்ய வேண்டுமானால் ஒரு சிங்கிள் கோர் அமைப்பில் நாம் ஒரு த்ரெட் கொண்டிருந்தால் அது எலிமெண்ட் 0 முதல் N 1 வரை கூட்டும் அரே குறியீடுகள் 0 முதல் N 1 வரை இயங்குவதாக கருதிக் கொண்டால் சிங்கிள் கோர் அமைப்பில் ஒரு த்ரெட் இருக்கும் இது வரிசையில் உள்ள அனைத்து N என்ட்ரிக்கும் அடிசன் செய்கிறது டூயல் கோர் சிஸ்டம் த்ரெட் A கோர் 0 வில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது 0 முதல் n வரை பை 2ஆக சம் செய்கிறது அதே சமயம் கோர் 1 இல் இயங்கும் த்ரெட் N பை 2 n 1 ஆல் சம் செய்யலாம் அதன் பிறகு நான் இந்த இரு அடிசனையும் மறுபடியும் கோர்A அல்லது கோர்B அல்லது ஏதாவது ஒன்றை கொண்டு செய்யலாம் இரண்டு த்ரெட்ம் இரண்டு தனித்தனி கம்ப்யூட்டிங் கோர்களில் பெரலல்லாக இயங்கும் நான் டேட்டாவை இந்த முறையில் விநியோகித்தவுடன் அதாவது கோர் 1 இல் 0 முதல் n வரை பை 2ஆக மன்னிக்கவும் இது N ஆல் 2 1 ஆக இருக்க வேண்டும் N பை 2 அல்ல 0 முதல் N வரை 2 1 கோர் A மற்றும் N பை 2 முதல் N 1 வரை கோர் B க்கு இருக்கும் நாம் டிஸ்ட்ரிபியூஷன் முடித்தவுடன் இரண்டு கோர்களுக்கும் இன்ஸ்டிரக்ஷன் தருகிறேன் அதாவது உங்களிடம் உள்ள எல்லா எண்களையும் நீங்கள் சேர்க்க வேண்டும் அதன் பிறகு அவைகள் பார்சியல் சம்ஸ் கொண்டு வந்து மற்றொரு அடிசனையும் பயன்படுத்துகிறார்கள் இதை நாம் செய்தாக வேண்டும் இந்த வழியில்தான் த்ரெட் லெவல் டேட்டா பெரலலிசம் நாம் பெற்றுள்ளோம் மறுபுறம் நாம் டாஸ்க் பெரலலிசம் தன்மையைக் கொண்டிருக்கலாம் இது டேட்டா டாஸ்க்களை அல்ல டேட்டாவையும் அல்ல ஆனால் பல கணினி கோர்களில் உள்ள டாஸ்க்களை டிஸ்ட்ரிபியூஷன் செய்வதில் ஈடுபட்டிருக்கிறது ஒவ்வொரு த்ரெட்ம் ஒரு தனித்துவமான செயல்பாட்டைச் செய்கின்றன மற்றும் வெவ்வேறு த்ரெட்கள் ஒரே டேட்டாவில் இயங்கக்கூடும் அல்லது அவை வெவ்வேறு டேட்டாவில் இயங்கக்கூடும் வெவ்வேறு டாஸ்க்கள் வெவ்வேறானவை அவை வெவ்வேறு த்ரெட்கலுக்கு கொடுக்கப்படுகின்றது இதுதான் டாஸ்க் லெவல் பெரலலிசம் என்று அழைக்கப்படுகிறது நான் முன்பே கூறிய அதே மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போ மேட்ரிக்ஸ் இன்வேர்ஸ் மற்றும் மேட்ரிக்ஸின் டிட்டர்மினன்ட் ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க நீங்கள் ஆர்வமாக இருக்கலாம் அதைப் போலவே அவர்கள் அதை செய்ய முடியும் அதே மேட்ரிக்ஸை பல ப்ராசஸ் எண்ணிக்கையிலான டாஸ்க்களுக்கு வழங்க முடியும் என்பதை என்னால் வரையறுத்து கூற முடியும் ஒவ்வொரு டாஸ்க்களும் இந்த செயல்பாடுகளில் ஒன்றைச் செய்யலாம் அந்த வகையில் நாம் அங்கு டாஸ்க் லெவல் பெரலலிசம் தன்மையைக் கொண்டிருக்கிறோம் அடுத்து இதுதான் நிலைமை ஒரு டேட்டா லெவல் பெரலலிசம் டேட்டாவைப் பகுதிகளாகப் பிரித்து ஒவ்வொரு கோர்க்கும் டேட்டாவின் பகுதி வழங்கப்படுகிறது கோர் 0 இந்த பகுதிக்கு செய்கிறது கோர் 1 இந்த பகுதிக்கு செய்கிறது இன்ஸ்டிரக்ஷன் அனைத்து கோர்களிலும் அல்லது டாஸ்க் லெவல் பெரலலிசம் தன்மையிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது டேட்டா எல்லா கோர்களுக்கும் தனித்தனியாக வழங்கப்பட்ட டேட்டாகளாக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு டேட்டாகளாக இருக்கலாம் வெவ்வேறு டேட்டாகள் வெவ்வேறு கோர்களுக்கு வழங்கப்படுகின்றன இவை இரண்டும் சாத்தியம் ஆனால் அவைகள் தனித்தனியான செயற்பாடுகளையே செய்து வரும் அந்த வழியில் இந்த டாஸ்க் லெவல் பெரலலிசம் நாம் பெற்றுள்ளோம் இந்த தனிப்பட்ட கோர்கள் அவை வெவ்வேறு டாஸ்க்களைச் செய்கின்றன ஆனால் டேட்டா ஒரே மாதிரியாக இருக்கலாம் அல்லது டேட்டா வேறுபட்டிருக்கலாம் இதுதான் டாஸ்க் லெவல் பெரலலிசம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பற்றிய விவாதத்திற்கு மீண்டும் வருகிறேன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பிராசஸ் எக்சீக்யூடிங் செய்யும்பொழுது அதன் நிலையை சிந்திக்கலாம் ஒரு பிராசஸ்க்கு நிறைய த்ரெட்கள் இருப்பதை பார்த்தோம் ஒரு பிராசஸ் இயங்கும்போது நமக்குத் தெரியும் அங்கே 2 மோட் எக்சீக்யூசன் செயல்படுத்தப்படுகின்றன சில நேரம் யூசர் மோடில் இயங்குகிறது சில சமயங்களில் அது கர்னல் மோடில் இயங்குகிறது சாதாரண கம்ப்யூட்டேஷனல் ஜாப்ஸ் செய்யும் போது யூசர் மோடில் இயக்குகிறது இது ஒரு கணினி அழைப்புகளைச் செய்யும்போதெல்லாம் கர்னல் மோடில் இயக்குகிறது இப்போது யூசர் லெவல் மற்றும் கர்னல் லெவலில் ஒரே நேரத்தில் செல்லக்கூடிய பல டாஸ்க்களைப் பற்றி நாம் சிந்திக்கலாம் யூசர் லெவலில் பெரலல்லாக செல்லும் 3 வெவ்வேறு டாஸ்க்களை பெற்றிருக்கிறேன் நான் அதை கவனித்துக்கொள்ளும் மூன்று வெவ்வேறு யூசர் லெவல் த்ரெட்களை வைத்திருக்க முடியும் இதேபோல் கர்னல் லெவலில் இதுபோன்ற பல பணிகளை நான் பெரலல்லாக நடத்த முடியும் கர்னல் லெவலில் த்ரெட்களை பற்றியும் நான் சிந்திக்க முடியும் த்ரெட்களுக்கான இந்த ஆதரவு யூசர் லெவல் மற்றும் கர்னல் லெவலில் வழங்கப்படலாம் கர்னலுக்கு மேலே ஆதரிக்கப்படும் யூசர் த்ரெட்களைப் பெற்றுள்ளோம் மேலும் கர்னல் ஆதரவு இல்லாமல் முதன்மையான யூசர் லெவல் த்ரெட்கள் லைப்ரரியில் நிர்வகிக்கப்படுகிறது யூசர் லெவல் த்ரெட்கள் லைப்ரரி உள்ளது அந்த லைப்ரரி கால்ஸ் பயன்படுத்தி நாம் வெவ்வேறு த்ரெட்களைப் உருவாக்குகிறோம் அந்த த்ரெட்கள் பெரலல்லாக இயங்குகின்றன ஆனால் அவை எந்த கணினி கோரையும் உருவாக்கவில்லை அவர்களில் யாரும் மோட் எக்சீக்யூசன் செய்யப் போவதில்லை மறுபுறம் அவர்கள் ஆதரிக்கும் இந்த கர்னல் த்ரெட்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நேரடியாக நிர்வகிக்கிறது நான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் operating system டிசைனர் இந்த கர்னல் த்ரெட்களை நாம் வழங்க வேண்டும் மேலும் சிஸ்டம் கால்ஸ் வரும்போதெல்லாம் அந்த கர்னல் த்ரெட்களுக்கான இன்டர்பேஸ் பற்றி நாம் சொல்ல வேண்டும் இந்த சிஸ்டம் கால்ஸ் கர்னல் லெவலில் எவ்வாறு த்ரெட் உடன் மேப் செய்ய போகிறது என்பதை பயனருக்கு நாம் சொல்லத் தேவையில்லை ஆனால் இன்டர்பேஸ் மூலம் இந்த சிஸ்டம் கால்ஸ் எவ்வாறு செய்யப்படும் என்பதை சொல்லலாம் அது வரை போதுமானது ஆனால் இம்பிளிமெண்டேஷன் லெவலில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டிசைனர் நான் கர்னலில் பல த்ரெட்களைக் கொண்டிருப்பேன் என்று நினைக்கலாம் மேலும் ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம் கால்ஸ் அவ்வாறு அழைக்கப்படும்போது கர்னல் லெவல் த்ரெட்களுக்கு எவ்வாறு மேப் செய்யப்படப் போகிறது யூசர் லெவல் இது த்ரெட் லைப்ரரி மூலம் கையாளப்படுகிறது கர்னல் லெவலில் இதை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கையாள்கிறது கிட்டத்தட்ட அனைத்து கன்டம்பொராரி சிஸ்டம் கர்னல் த்ரெட்டை ஆதரிக்கின்றன நம்மிடமுள்ள அனைத்து விண்டோஸ் லினக்ஸ் மேக் ஓஎஸ் எக்ஸ் கர்னல் லெவல் த்ரெட்டை ஆதரிக்கின்றன இந்த விஷயங்கள் உண்மையில் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதைப் பார்ப்போம் யூசர் மற்றும் கர்னல் த்ரெட்களுக்கு இடையில் பல்வேறு வகையான உறவுகள் இருக்கக்கூடும் 3 வெவ்வேறு மற்றும் 3 மிகவும் பொதுவான வழிகள் இருக்கலாம் அவை மெனி டூ 1 ஒன் டூ ஒன் மற்றும் மெனி டூ மெனி என்னும் முறையில் உறவை ஏற்படுத்தலாம் யூசர் லெவல் த்ரெட்கள் மற்றும் கர்னல் லெவல் த்ரெட்களுக்கு இடையில் இந்த மேப்பிங் எப்படி இருக்கும் அல்லது இந்த உறவு எப்படி இருக்கும் பலர் சொல்வது போல வெவ்வேறு டொமைன்களுக்கு வெவ்வேறு மேப்பிங் வகை இருக்கும் த்ரெட்களின் விஷயத்தில் இது எவ்வாறு நடைபெறுகிறது அது அப்படியே இருக்கும் அதுதான் முதல் 1 மிகவும் எளிமையான ஒன் டூ ஒன் மாடல் ஒன் டூ ஒன் மாடலில் என்ன நடக்கிறது என்றால் ஒவ்வொரு யூசர் லெவல் த்ரெட்ம் சிங்கிள் கர்னல் த்ரெட்க்கு மேப் செய்யப்படுகிறது ஒரு யூசர் லெவல் த்ரெட்டை உருவாக்கும் பொழுது ஒரு கர்னல் த்ரெட்ம் உருவாக்குகிறது அதன்படி ஒரு புதிய கர்னல் த்ரெட்ம் உருவாக்கப்படும் மேலும் இந்த த்ரெட் அதற்கு மேப் செய்யப்படும் இதேபோல் இந்த த்ரெட் இதனுடன் பொருத்தப்பட்டுள்ளது இதேபோல் மற்றொரு த்ரெட் இருக்க வேண்டும் இதுவும் மேப்பிங் செய்யப்படும் யூசர் லெவலில் நீங்கள் ஒரு புதிய த்ரெட் உருவாக்கும் போதெல்லாம் கர்னல் மோடிலும் ஒரு புதிய த்ரெட் உருவாக்கப்படுகிறது ஒவ்வொரு யூதர் லெவல் த்ரெட்ம் சிங்கிள் கர்னல் த்ரெட்க்கு மேப் செய்யப்படுகிறது சிங்கிள் கர்னல் த்ரெட் ஒரு யூசர் லெவல் த்ரெட் உருவாக்கும்போது ஒரு கர்னல் த்ரெட்யும் உருவாக்குகிறது மேனி டு 1 என்பதை விட அதிக கான்கரென்ஸியாக உள்ளது ஏனெனில் என்ன நடக்கிறது என்றால் இந்த த்ரெட் சிஸ்டம் கால்ஸ் செய்தால் இந்த த்ரெட் அதை கவனித்துக்கொண்டிருக்கும் அல்லது இந்த த்ரெட் சிஸ்டம் கால்ஸ் செய்யும் இந்த த்ரெட் அதை கவனித்துக்கொள்ளும் ஒவ்வொரு யூசர் லெவல் த்ரெட்க்கும் ஒரு கர்னல் லெவல் த்ரெட் கிடைத்துள்ளது அது கவனித்துக் கொள்ளப்படும் அது நல்லதா கெட்டதா என்று பார்த்தால் இது நல்லது ஏனென்றால் மற்ற த்ரெட் தடுக்கப்பட்டதா இல்லையா என்பதை நான் கண்டுகொள்ளப் போவதில்லை இந்த த்ரெட் இங்கே தடுக்கப்பட்டால் அது தொடர முடியாது மற்ற த்ரெட்கள் அவற்றின் ஓன் த்ரெட்டைப் பெற்றிருப்பதால் அவை பாதிக்கப்படாது இது குறிப்பிட்ட ஆபரேஷன்க்கு மட்டுமே அல்லது குறிப்பிட்ட த்ரெட்க்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இந்த முழு த்ரெட்ம் தடுக்கப்படலாம் ஆனால் அது மற்றவர்களை காத்திருக்க வைக்காது மெனி டூ ஒன் என்பதைக் காட்டிலும் இது சிறந்தது ஏனென்றால் அதிக கான்கரென்ஸி பெற்றிருக்கிறோம் ஆனால் சிக்கல் என்னவென்றால் நாம் நிறைய எண்ணிக்கையிலான த்ரெட் உருவாக்கியிருக்கிறோம் ஒரு யூசர் த்ரெட் உருவாக்கப்படும் போது கர்னல் த்ரெட்ம் உருவாக்கப்படுகிறது யூசர் ப்ரோக்ராம் நல்ல எண்ணிக்கையிலான சிஸ்டம் கால்ஸ்களை செய்யவில்லை என்றால் இந்த கர்னல் என்னவாகும் அவை பெரும்பாலும் பயன்படுத்தப்படாதவையாக இருக்கும் அந்த வகையில் பல கர்னல்களை உருவாக்குவது மிகவும் புத்திசாலித்தனமான முடிவு அல்ல அதனால் பல கர்னல் லெவல் த்ரெட் மற்றும் சிஸ்டம் ரிசோர்சஸ் தடுக்கப்படும் எண்ணிக்கை கருத்தில் கொள்ள வேண்டும் நமக்கு அதிகமான கான்கரென்ஸி கிடைத்துள்ளது ஆனால் ஒரு பிராசஸ்க்கு த்ரெட்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் நம்மிடம் உள்ள ப்ரோக்ராம்லிருந்து ஒரு ப்ராசஸ் த்ரெட் லெவல் த்ரெட்களை உருவாக்கிக்கொண்டே போகலாம் மேலும் அவை ஒவ்வொன்றின் விளைவாக இது சில கர்னல் லெவல் த்ரெட்களையும் உருவாக்கும் ப்ரோக்ராம் சில யூசர்களால் எழுதப்பட்டது அவர்கள் த்ரெட் லெவல் ப்ரோக்ராமிங்கில் மிகச் சிறப்பாக இருக்கலாம் அல்லது இல்லாமலிருக்கலாம் தவறாக யூசர் இன்பினிட் லுப் உருவாக்குகிறார் அந்த இன்பினிட் லுபில் அது சில த்ரெட்களை உருவாக்குகிறது கர்னல் லெவலில் எண்ணற்ற த்ரெட்கள் உருவாக்கப்படும் இது கணினி அமைப்புக்கு மிகவும் ஆபத்தான சூழ்நிலை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டிசைனர் செய்தார்களா ஒரு ப்ராசஸ்க்கு நீங்கள் உருவாக்கக்கூடிய த்ரெட்களின் எண்ணிக்கை அல்லது நீங்கள் உருவாக்கக்கூடிய த்ரெட்களின் கர்னல் லெவல் த்ரெட்களின் எண்ணிக்கை ஆகியவை பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றன இதுதான் இப்பொழுது இருக்கும் பெரிய பிரச்சனை பொதுவான எடுத்துக்காட்டுகள் விண்டோஸ் மற்றும் லினக்ஸ் இங்கே ஒன் டூ ஒன் மாடியூல் அவர்களுக்கு கிடைத்துள்ளது யூசர் லெவல் த்ரெட் உருவாக்கப்படும் போதெல்லாம் ஒரு கர்னல் லெவல் த்ரெட்ம் உருவாக்கப்படுகிறது மேலும் ஒரு ப்ராசஸ்இல் நீங்கள் உருவாக்கக்கூடிய த்ரெட்களின் எண்ணிக்கையில் ஒரு அப்பர் லிமிட் உள்ளது மெனி டூ ஒன் மாடல் நிறைய யூசர் லெவல் த்ரெட் ஒற்றை கர்னல் த்ரெட் உடன் மேப் செய்யப்பட்டுள்ளன இங்கே ஒரு கர்னல் த்ரெட் கிடைத்துள்ளது இந்த யூசர் லெவல் த்ரெட் அவை இதேபோல் இருக்கும் மற்ற யூசர் லெவல் த்ரெட் உடன் மேப் செய்யப்பட்டுள்ளது அவை மற்றொரு கர்னல் த்ரெட் உடன் மேப் செய்யப்பட்டுள்ளது நான் மேப்பிங் வைத்திருக்க முடியும் ஆனால் இந்த மேப்பிங் சரி செய்யப்பட்டது இந்த த்ரெட் எப்படியாவது தடுக்கப்பட்டால் எப்படியாவது அது ஒரு சிஸ்டம் கால்ஸ் செய்திருக்கலாம் அது இந்த கர்னல் த்ரெட்டால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அது இங்கே எங்காவது எடுக்கப்படும் பின்னர் இந்த த்ரெட்களும் தடுக்கப்படும் ஏனெனில் அவை எந்த சிஸ்டம் கால்ஸ்யும் செய்ய முடியாது நிச்சயமாக இந்த த்ரெட் தடுக்கப்படுவதால் இந்த குழு பாதிக்கப்படுவதில்லை நாம் பல யூசர் லெவல் த்ரெட்களை ஒரு கர்னல் த்ரெட் மேப் செய்வதை பெற்றுள்ளோம் மற்றும் த்ரெட் பிளாக்கிங் அனைத்து 2 பிளாக் பிளாக்கிங்ற்கும் காரணமாகிறது இந்த த்ரெட் தடுக்கப்பட்டால் இந்த த்ரெட்கள் அனைத்தும் தடுக்கப்படும் என்று நான் சொல்லிக்கொண்டிருந்தேன் மல்டி கோர் சிஸ்டத்தில் பல த்ரெட்கள் பெரலல்லாக இயங்காது ஏனெனில் ஒரே நேரத்தில் 1 மட்டுமே கர்னல் மோடில் இருக்கலாம் இது மற்றொரு கடினமான சூழ்நிலை ஒருவேளை நான் இப்போது பல கோர்களைப் பெற்றுள்ளேன் இப்போது இந்த மல்டிபிள் கோர் என்னிடம் இந்த விஷயம் இல்லை என்று நினைக்கிறேன் எனக்கு இரண்டாவது இல்லை எனக்கு இந்த 4 யூசர் லெவல் த்ரெட்கள் மட்டுமே கிடைத்துள்ளன இது ஒரு கர்னல் லெவல் த்ரெட் ஒருவேளை இப்போது எனக்கு 4 கோர்கள் என்னுடைய கணினியில் கிடைத்துள்ளன அவை கோர் C1 க்கு வழங்கப்படுகின்றன இது C2 க்கு இது C3 மற்றும் இது C4 க்கும் வழங்கப்படுகின்றன ஆனால் அதற்குப் பிறகு C1 ஒரு சிஸ்டம் கால் செய்துள்ளது அது இங்கே உள்ளது C2 அது எக்சீக்யூசன்ஆகும்பொழுது சிஸ்டம் கால் செய்ய வேண்டும் என்றால் C1 எதையாவது பிரிண்ட் செய்யலாம் இது F பிரிண்ட் செய்ய கால் செய்கிறது இதன் விளைவாக அது கர்னல் கர்னல் மோட்க்கு சென்றுவிட்டது இப்போது சி 2 இருந்தது இது C1 க்கானது மற்றும் C2 மேலும் ஏதாவது ஒன்றை அச்சிட விரும்புகிறது மற்றும் C2 அச்சிடாமல் இருக்கலாம் அது ஒரு பைலை திறக்கக்கூடும் ஆனால் இப்போது இந்த த்ரெட் தொடர முடியாது ஏனெனில் இந்த C1C2C3C4 யூசர் த்ரெட்களுக்கு 1 கர்னல் த்ரெட் மட்டுமே இருந்தது அது இப்போ C1 கணினி அழைப்பில் பிஸியாக இருக்கிறது இதனால் C2 காத்திருக்க வேண்டும் உங்களிடம் பல கோர்கள் கிடைத்திருந்தாலும் கூட அவற்றை நீங்கள் பெரலல்லாக இயக்க முடியாது எனவே மல்டிபிள் த்ரட்ஸ் மல்டி கோர் சிஸ்டத்தில் பெரலல்லாக செயல்பட முடியாது ஏனென்றால் ஒரு நேரத்தில் கர்னல் மோட்க்கு ஒன்று தான் இருக்க முடியும் சில சிஸ்டம் இப்பொழுது இந்த மாடலை உபயோகப்படுத்துகின்றன அது சோலார் கிரீன் த்ரெட் GNU போர்ட்டபிள் த்ரெட் அவர்கள் இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ராடஜி பின்பற்றுகிறார்கள் இதன் நன்மை என்னவென்றால் மேப்பிங் தனித்துவமானது இந்த முறையில் கர்னல் மோட் கையாளுவது எளிது அதனால்தான் அது செய்யப்படுகிறது ஒருவேளை அது மே அமைப்புகளுக்கு நன்றாக வேலை செய்யும் அதே முறையில் அதை நாம் பயன்படுத்தலாம் நம்மிடம் உள்ள மற்றொரு மாடியூல் மெனி டூ மெனி மோட் இது மிகவும் பிளக்ஸ்சிபில் ஆனது எங்களுக்கு ஒரு குரூப் கர்னல் த்ரெட்கள் கிடைத்துள்ளன மன்னிக்கவும் எங்களுக்கு இது போன்ற கர்னல் த்ரெட்கள் கிடைத்துள்ளன மேலும் யூசர் லெவல் த்ரெட்களின் ஒரு குழுவைப் பெற்றுள்ளோம் அவற்றுக்கு இடையில் மேப்பிங் செய்யப்படுகிறது ஒருவேளை இந்த யூசர் த்ரெட் ஒரு சிஸ்டம் கால் செய்ய விரும்புகிறது சிஸ்டம் எந்த கர்னல் லெவல் த்ரெட்ம் ஃப்ரீயாக இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும் இது ஃப்ரீயாக இருக்கலாம் இதன் விளைவாக இந்த சிஸ்டம் கால் இந்த த்ரெட் மூலம் செயல்படுத்தப்படும் இப்போது முந்தையதைப் போலல்லாமல் யூசர் த்ரெட்ன் குழுவுக்கு ஒரு கர்னல் த்ரெட் நமக்கு கிடைத்துள்ளது இங்கே எனக்கு பல கர்னல் த்ரெட்கள் கிடைத்துள்ளன இப்போது ஒரு சிஸ்டம் கால் செய்தால் அதை எடுத்துக் கொள்ளக்கூடிய இந்த த்ரெட்டை கண்டுபிடித்துவிடும் இந்த கர்னல் த்ரெட்ன் திறன்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை அனைத்து சிஸ்டம் கால்களையும் செயல்படுத்தக் கூடிய அனைத்தையும் உணரமுடியும் இதன் விளைவாக அவற்றின் திறன்களுக்கு இடையில் வேறுபாடு இல்லை ஒரே விஷயம் என்னவென்றால் அவை ஃப்ரீயாக இருக்க வேண்டும் யூசரின் கர்னல் த்ரெட் ஃப்ரீயாக இருந்தால் எந்த யூசர் த்ரெட்ம் சிஸ்டம் கால் மேற்கொள்ளலாம் அது அதை எடுத்துக் கொள்ளும் இது பல யூசர் லெவல் த்ரெட் களை பல கர்னல் த்ரெட்களுக்கு மேப்பிங் செய்ய அனுமதிக்கிறது மற்றும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போதுமான எண்ணிக்கையிலான கர்னல் த்ரெட்டை உருவாக்க அனுமதிக்கிறது இப்போது வெஸ்டன் டிசைனர் இப்போது சற்று பாதுகாப்பாக இருக்கிறார் ஏனென்றால் ஒரு யூசர் த்ரெட் உருவாக்கப்படும் போதெல்லாம் அந்த ஒன் டு ஒன் one -to -one மேப்பிங் போலல்லாமல் ஒரு கர்னல் த்ரெட் உருவாக்கப்படும் ஒரு கர்னல் த்ரெட்ல் பலவற்றிற்கு யூசர் ஒன்று என நிலையான மேப்பிங் உள்ளது பயனர் த்ரெட்ன் குழுவுக்கு ஒரே ஒரு கர்னல் த்ரெட் உள்ளது போல அந்த வகை நிலைமை என்னவென்றால் இங்கே என்ன நடக்கிறது என்றால் நான் சில எண்ணிக்கையிலான கர்னல் த்ரெட்களை உருவாக்குவேன் என்று வெஸ்டன் டிசைனர் தீர்மானிக்க முடியும் இது கணினியின் லோடு வகைக்கு போதுமானதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது மேலும் அது அந்த வகையில் சரிசெய்யக்கூடிய அளவுருவாகவும் இருக்கலாம் அந்த வழியில் வெஸ்டன் டிசைனர் யூசர் பல கர்னல் த்ரெட்களை உருவாக்கி பின்னர் யூசர் த்ரெட்கல் மற்றும் கர்னல் த்ரெட்களுக்கு இடையில் இந்த மேப்பிங்கைச் செய்வார் வெர்சன் 9 க்கு முன் சோலாரிஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போதுமான எண்ணிக்கையிலான கர்னல் த்ரெட்களை அனுமதிக்கிறது அதைப் பயன்படுத்துகிறது த்ரெட் ஃபைபர் பேக்கேஜ் கொண்ட விண்டோஸ் இதைச் செயல்படுத்தக்கூடிய இந்த வகை வசதியையும் பயன்படுத்தலாம் மற்றொரு சூழ்நிலை இருக்கலாம் அது 2 லெவல் மாடல் என்று அழைக்கப்படும் இது மெனி டூ மெனி என்ற அமைப்பிற்கு ஒத்ததாக இருக்கிறது தவிர இது ஒரு த்ரெட் த்ரெட்டை கர்னல் த்ரெட் உடன் பிணைக்க அனுமதிக்கிறது இது மெனி டூ மெனி மோட் ஆகும் இந்த யூசர் த்ரெட் பலவற்றை நாம் இங்கு பெற்றுள்ளோம் அவை சில கர்னல் த்ரெட்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளன ஆனால் கட்டுப்பட்ட தொகுப்பு அது சரி செய்யப்பட்டது இந்த யூசர் த்ரெட்களின் தொகுப்பு கர்னல் த்ரெட் உடன் பிணைக்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த தொகுப்பு பிணைக்கப்பட்டுள்ளது இந்த த்ரெட் இதுபோல் தொடர்கிறது இந்த மாடல் அமைப்பின் பொதுவான எடுத்துக்காட்டுகள் IREX பின்னர் HP UX பின்னர் Tru64 UNIX மற்றும் Solaris 8 மற்றும் முந்தைய அமைப்பு அவர்கள் இந்த 2 நிலை மாதிரியைப் பயன்படுத்துகிறார்கள் மெனி டூ மெனி மாடல்கள் மிகவும் பொதுவான ஒன்றாக இருக்கிறது இந்த 2 லெவல் மாடல் இது ஒரு யூசர் சாய்ஸை கர்னல் த்ரெட் உடன் பிணைக்க அனுமதிக்கிறது அவற்றின் பிணைப்பு நிலையானது இப்பொழுது த்ரெட் லைப்ரரிகளுக்குச் செல்லலாம் அவை இந்த த்ரெட் தத்துவத்தைப் பயன்படுத்தி புரோகிராம்களை எழுத யூசருக்கு உதவுவதற்காக உருவாக்கப்பட்ட வெவ்வேறு லைப்ரரி உள்ளன இல்லையெனில் இந்த த்ரெட் கருத்தைப் பயன்படுத்தி த்ரெட்டை சுற்றி பயன்பாடுகளை உருவாக்குவது கடினம் த்ரெட் லைப்ரரிடன் இது த்ரெட்களை உருவாக்குவதற்கும் நிர்வகிப்பதற்கும் ஒரு பயன்பாட்டு API இடைமுகத்தை புரோகிராமருக்கு வழங்குகிறது இரண்டு முதன்மை வழிகளை கொண்டு செயல்படுத்த முடியும் ஒன்று முற்றிலும் பயனர் இடத்தில் ஒரு நூலகம் மற்றும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆதரிக்கப்படும் கர்னல் நிலை நூலகத்தை வைத்திருக்க முடியும் பயனர் நிலை த்ரெட்கள் மற்றும் கர்னல் நிலை த்ரெட்கள் உள்ளன என்பதை நாம் அறிவோம் இந்த லைப்ரரிஸ் முழுவதுமாக யூசர் இடத்தில் உருவாக்கலாம் நம்மிடம் உள்ள லைப்ரரிஸ் அனைத்தும் உள்ளன யூசர் லெவல் த்ரெட் அதைப் பயன்படுத்தும் நிச்சயமாக ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இந்த கர்னல் லெவல் த்ரெட்டை ஆதரிக்கும் மேலும் அதைப் பயன்படுத்தலாம் மூன்று முதன்மை த்ரெட் லைப்ரரி உள்ளது ஒன்று POSIX Pthreads லைப்ரரி பின்னர் நமக்கு விண்டோஸ் த்ரெட்கள் லைப்ரரி கிடைத்துள்ளது நமக்கு ஜாவா த்ரெட்கள் லைப்ரரி கிடைத்துள்ளது இந்த லைப்ரரிஸ் அனைத்தும் அவை சில த்ரெட்களை உருவாக்கக்கூடிய சில வழிகளை நமக்கு வழங்கும் நாம் கணக்கீடு செய்யலாம் இந்த பரலலிசம் தன்மைக்கு மேல் சில த்ரெட் இருக்கும் வரை காத்திருக்கலாம் இந்த த்ரெட் லைப்ரரிஸ் பார்ப்போம் அவற்றில் ஒன்று இந்த Pthreads லைப்ரரி மற்றும் இது தரமாக வழங்கப்படுகிறது இது இப்போது ஒரு தரமானதாக மாறிவிட்டது பல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இந்த Pthreads லைப்ரரி பயன்படுத்துகிறது அவை சோலாரிஸ் லினக்ஸ் மேக் ஓஎஸ் எக்ஸ்Solaris Linux Mac OS X இவை Pthreads லைப்ரரி ஆதரிக்கிறது இந்த Pthreads பற்றிய கூடுதல் விவரம் நமக்கு தேவை இல்லை ஆனால் இந்த த்ரெட் நிலை ப்ரோக்ராம்கள் எவ்வாறு இருக்கும் என்பதைப் பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை பெற முயற்சிப்போம் அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்